வணக்கம் டீப் லேர்னிங் குறித்த என் எல் ஆன்லைன் சான்றிதழ் பாடத்திட்டத்திற்கு வருக முந்தைய கிளாசில் வெவ்வேறு வகையான கிளாசிஃபையர்கள் போன்ற தலைப்புகளைப் பற்றி பேசினோம் பேய்ஸ் மினிமம் எரர் கிளாசிஃபையர் மற்றும் பேய்ஸ் மினிமம் ரிஸ்க் கிளாசிஃபையர் போன்றவை மேலும் 0 1 இழப்பின் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் பேய்ஸின் மினிமம் ரிஸ்க் கிளாசிஃபையர் என்பதைக் கண்டோம் அதாவது சரியான முடிவுக்கு லாஸ் பங்க்ஷன் 0 ஆகவும் தவறான முடிவுக்கு லாஸ் பங்க்ஷன் 1 ஆகவும் எடுத்துக் கொள்ளப்படும் அந்த சூழ்நிலையில் பேய்ஸின் மினிமம் ரிஸ்க் கிளாசிஃபையர் மற்றும் பேய்ஸின் மினிமம் எரர் கிளாசிஃபையர் ஆகியவை ஒரே மாதிரியானவை எனவே இன்றைய விரிவுரையில் நாம் அந்த அடிப்படை கிளாசிஃபையர்களிலிருந்து தொடங்குவோம் பின்னர் நாம் டிஸ்க்ரிமினன்ட் பங்க்ஷன் என அழைக்கப்படுவதை நோக்கிச் செல்வோம் பின்னர் டிஸ்க்ரிமினன்ட் பங்க்ஷனைப் பயன்படுத்தி நாம் பெற முயற்சிப்போம் மேலும் வெவ்வேறு க்ளாஸ்களுக்கு இடையிலான முடிவெடுக்கும் எல்லையை நிரூபிக்க முயற்சிப்போம் எனவே டிஸ்க்ரிமினன்ட் பங்க்ஷனைப் பற்றி பேசும்போது பேய்ஸ் மினிமம் ரிஸ்க் கிளாசிஃபையர் அல்லது பேய்ஸ் மினிமம் எரர் கிளாசிஃபையர் விஷயத்தில் முந்தைய கிளாசில் இருந்து நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்கள் பேய்ஸ் மினிமம் எரர் கிளாசிஃபையர் என்றால் ஒமேகா i கொடுக்கப்பட்ட x இன் P ஒமேகா j கொடுக்கப்பட்ட x ஐ விட அதிகமாக இருந்தால் இங்கு ஒமேகா i மற்றும் ஒமேகா j இரண்டு வெவ்வேறு க்ளாஸ்கள் மற்றும் x என்பது அறியப்படாத இன்புட் வெக்டர் அந்த விஷயத்தில் நாம் இந்த க்ளாஸ் ஒமேகா i க்கு x ஐ வகைப்படுத்துகிறோம் நான் இந்த P ஆஃப் ஒமேகா i ஐ விரிவாக்கினால் கொடுக்கப்பட்ட x என்பது P ஆஃப் x கொடுக்கப்பட்ட ஒமேகா i ஐ ஒமேகா i இன் ஏப்ரியாரி ப்ராபபிலிட்டி P ஆல் பெருக்கினால் தவிர வேறில்லை அங்கு P ஆஃப் X கொடுக்கப்பட்ட ஒமேகா i என்பது க்ளாஸ் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி என்று அழைக்கப்படுகிறது P ஆஃப் ஒமேகா i என்பது ஏப்ரியாரி ப்ராபபிலிட்டி மற்றும் P ஆஃப் ஒமேகா i கொடுக்கப்பட்ட X என்பது போஸ்ட்டீரியரி ப்ராபபிலிட்டி ஆகும் இதன் அடிப்படையில் இந்த அறியப்படாத வெக்டர் X ஐ க்ளாஸ் ஒமேகா i க்கு கிளாசிபை செய்ய வேண்டுமா அல்லது அதை க்ளாஸ் ஒமேகா g க்கு கிளாசிபை செய்ய வேண்டுமா என்பதை நாங்கள் முடிவு செய்கிறோம் எனவே வெளிப்படையாக கொடுக்கப்பட்ட ஒமேகா i இன் P கொடுக்கப்பட்ட ஒமேகா j ஐ விட அதிகமாக இருந்தால் உங்கள் அறியப்படாத பீச்சர் வெக்டர் ஒமேகா i கிளாஸைச் சேர்ந்தது என்பது மிகவும் சாத்தியம் அல்லது சாத்தியமாகும் பேய்ஸ் மினிமம் எரர் க்ளாசிபிகேஷன் விதியைப் பயன்படுத்தி முந்தைய விரிவுரைகளில் நாம் பெற்றது இதுதான்

பின்னர் பேய்ஸ் மினிமம் ரிஸ்க் க்ளாசிபிகேஷன் என்பது நாம் கூறியது தெரியாத பீச்சர் வெக்டர் x க்கு நாம் ஒரு செயலை ஆல்பா i எடுத்தால் அதில் உள்ள ரிஸ்க் ஆல்பா i இன் R ஆல் கொடுக்கப்படுகிறது இது ஒன்றும் இல்லை என்று நாங்கள் சொன்னோம் ஆனால் லாம்ப்டா ஆல்பா i ஒமேகா j ஐ P ஆல் ஒமேகா g கொடுக்கப்பட்ட x க்கு நீங்கள் ஒமேகா g இன் அனைத்து க்ளாஸ்களுக்கும் இந்த கூட்டுத்தொகையை எடுத்துக்கொள்கிறீர்கள் எனவே ஒவ்வொரு செயலுக்கும் ஆல்பா i நான் c எண்ணிக்கையிலான செயல்களைச் சொன்னால் எனவே i என்பது 1 முதல் c வரை மாறுபடும் எனவே அத்தகைய ஒவ்வொரு செயலுக்கும் நான் இந்த டிஸ்க் பங்க்ஷனைக் கணக்கிட வேண்டும் எந்த செயலுக்கும் ரிஸ்க் மதிப்பிடப்பட்ட ரிஸ்க் R ஆல்ஃபா i கொடுக்கப்பட்ட X மினிமமானது அந்த தொடர்புடைய நடவடிக்கைகளை நான் எடுக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ஆல்பா i இன் இந்த லாம்ப்டா ஒமேகா j 0 க்கு சமமாக இருக்கும்போது i என்பது j க்கு சமம் என்று நாம் கூறியது போல நான் j க்கு சமமாக இல்லாத போதெல்லாம் இதை 1 க்கு சமமாக எடுத்துக் கொண்டால் அதாவது ஒவ்வொரு சரியான முடிவிற்கும் ஏற்பட்ட இழப்பு 0 மற்றும் ஒவ்வொரு தவறான முடிவிற்கும் ஏற்பட்ட இழப்பு 1 ஆகும் அந்த சூழ்நிலையில் பேய்ஸின் மினிமம் ரிஸ்க் கிளாசிபையர் மற்றும் பேய்ஸின் மினிமம் எரர் கிளாசிபையர் ஆகியவை ஒரே மாதிரியாக இருப்பதை முந்தைய கிளாசில் காட்டியிருந்தோம் இப்போது இங்கிருந்து தொடங்கி டிஸ்க்ரிமினன்ட் பங்க்ஷன் என்று அழைக்கப்படும் ஒன்றை நாம் வரையறுக்க முடியும் ஏனென்றால் ஒவ்வொரு கிளாசிற்கும் பேய்ஸ் மினிமம் எரர் க்ளாசிபிகேஷன் அல்லது பேய்ஸ் மினிமம் ரிஸ்க் க்ளாசிபிகேஷனுக்கு நான் சென்றாலும் நான் P ஐ கணக்கிடுகிறேன் ஒமேகா நான் X ஐக் கொடுத்தேன் அங்கு நான் 1 முதல் C வரை மாறுபடும் அங்கு C என்பது என்னிடம் உள்ள க்ளாஸ்களின் எண்ணிக்கை மற்றும் எந்த i p ஐ கொடுக்கப்பட்ட x ஆக மாறும் நான் அந்த தொடர்புடைய கிளாசிற்கு x ஐ வகைப்படுத்துகிறேன் இதேபோல் பேய்ஸ் மினிமம் ரிஸ்க் வகைப்பாட்டின் விஷயத்தில் ஒவ்வொரு கிளாசிற்கும் நான் R ஆல்ஃபா i கொடுக்கப்பட்ட x ஐக் கணக்கிடுகிறேன் பின்னர் எந்தவொரு கிளாசிற்கும் R ஆல்ஃபா i கொடுக்கப்பட்ட x மினிமமானது அது எந்தவொரு கிளாசிற்கும் அல்லது எந்தவொரு செயலுக்கும் ரிஸ்க் மினிமமானது நான் அதனுடன் தொடர்புடைய நடவடிக்கை எடுக்கிறேன் அல்லது அந்த தொடர்புடைய கிளாசிற்கு x ஐ வகைப்படுத்துகிறேன் இந்த ஒவ்வொரு விஷயத்திலும் சில அதிகபட்ச அளவுகோல்களை அடிப்படையாகக் கொண்டு ஒரு நடவடிக்கை எடுக்கிறேன் என்று நான் கூற முடியும் அதாவது பேய்ஸ் மினிமம் எரர் க்ளாசிபிகேஷன் எந்தவொரு கிளாசிற்கும் a posteriori ப்ராபபிலிட்டி அதிகபட்சம் என்றால் நான் அந்த தொடர்புடைய நடவடிக்கை எடுக்கிறேன் அல்லது அந்த தொடர்புடைய கிளாசிற்கு X ஐ வகைப்படுத்துகிறேன் இதேபோல் பேய்ஸ் மினிமம் ரிஸ்க் க்ளாசிபிகேஷனுக்கு எந்தவொரு கிளாசிற்கும் R ஆல்ஃபா i கொடுக்கப்பட்ட x எனவே i இன் எந்த மதிப்பிற்கும் R ஆல்ஃபா i கொடுக்கப்பட்ட x மினிமமாக மாறும் அல்லது வேறு வழக்கில் R ஆல்ஃபா i கொடுக்கப்பட்ட x ஐ கருத்தில் கொள்வதற்கு பதிலாக R ஆல்ஃபா i கொடுக்கப்பட்ட x ஐக் கருத்தில் கொள்வேன் என்று நான் கூறலாம் எனவே ஆல்பா i கொடுக்கப்பட்ட x இன் r மினிமமாக இருந்தால் வெளிப்படையாக ஆல்பா i கொடுக்கப்பட்ட x இன் r மைனஸ் ஆல்பா i கொடுக்கப்பட்ட x அதிகபட்சமாக இருக்கும் எனவே எந்த செயலுக்கும் ரிஸ்க் மதிப்பின் இந்த எதிர்மறை அதிகபட்சமாக மாறும் நான் அந்த தொடர்புடைய முடிவை எடுக்கிறேன் அல்லது அந்த தொடர்புடைய கிளாசிற்கு x ஐ வகைப்படுத்துகிறேன்

வேறுவிதமாகக் கூறினால் g i x பங்க்ஷனை ஒமேகா i கிளாசிற்கு வரையறுக்க முடியும் எனவே இங்கே x என்பது அறியப்படாத பீச்சர் வெக்டர் மற்றும் ஒவ்வொரு கிளாசிற்கும் i ஒவ்வொரு கிளாசிற்கும் ஒமேகா i நான் ஒரு பங்க்ஷனை கணக்கிடுகிறேன் g i x மற்றும் எந்த i இந்த g i x அதிகபட்சமாக மாறும் அந்த குறிப்பிட்ட கிளாசிற்கோ அல்லது அந்த குறிப்பிட்ட ஒமேகா i க்கும் ஆதரவாக நான் முடிவெடுக்கிறேன் எனவே நான் என்ன செய்கிறேன் என்பது தெரியாத பீச்சர் வெக்டர் x க்கு நான் x இன் g 1 ஐ கணக்கிடுவேன் x இன் g 2 ஐ கணக்கிடுவேன் x இன் g i ஐ கணக்கிடுவேன் மேலும் c எண்ணிக்கையிலான க்ளாஸ்கள் இருந்தால் நான் x இன் g c ஐ கணக்கிடுவேன் பின்னர் இந்த செயல்பாட்டு மதிப்புகளில் எதுவாக இருந்தாலும் நான் இவை அனைத்தையும் அதிகபட்சமாக எடுத்துக்கொள்கிறேன் இது எதுவாக இருந்தாலும் அதிகபட்சமாக மாறும் அந்த ஒத்த க்ளாஸ் ஒமேகா i க்கு x ஐ வகைப்படுத்துகிறேன் எனவே இது ஒவ்வொரு க்ளாஸ் ஒமேகா i க்கும் நான் வடிவமைக்க விரும்பும் ஒரு பங்க்ஷன் எனவே நான் g i x ஐ வைத்திருக்கக்கூடிய சாத்தியமான விருப்பங்கள் யாவை ஒரு விருப்பம் வெளிப்படையாக நான் g i x ஐ ஒமேகா i க்கு சமமாக வைத்திருக்க முடியும் இது நேராக முன்னோக்கி உள்ளது இது ஒமேகா i இன் போஸ்ட்டீரியரி ப்ராபபிலிட்டி p ஐ ஒமேகா i க்குத் தவிர வேறில்லை இது g i x இன் நேரடியான வரையறை அல்லது g i x ஐ மைனஸ் r ஆல்ஃபா i கொடுக்கப்பட்ட x ஆகப் பயன்படுத்துவேன் என்றும் சொல்லலாம் எனவே இங்கே g i x அதிகபட்சமாக இருந்தால் நான் அந்த தொடர்புடைய முடிவை இங்கே எடுக்கிறேன் g i x அதிகபட்சமாக இருந்தால் நான் அந்த தொடர்புடைய முடிவை எடுக்கிறேன் எனவே இந்த இரண்டு விருப்பங்களில் சாத்தியமான விருப்பங்கள் இருக்கலாம் ஏனென்றால் இந்த இரண்டில் மற்ற விருப்பங்களும் இருக்கலாம் இது பேய்ஸ் மினிமம் எரர் வகைப்பாட்டின் அடிப்படையில் இதை ஆராய முயற்சிப்போம் எனவே இந்த டிஸ்க்ரிமினன்ட் பங்க்ஷனை g i x ஐப் பயன்படுத்துவோம் என்று கருதுகிறேன் அங்கு இந்த டிஸ்க்ரிமினன்ட் பங்க்ஷன் P ஆஃப் ஒமேகா i given x என வரையறுக்கப்படுகிறது அல்லது P ஆஃப் ஒமேகா i given x க்கு பதிலாக நான் P ஆஃப் ஒமேகா i given x இன் பங்க்ஷனைப் பயன்படுத்தினால் அதுவும் சாத்தியமாகும் இந்த பங்க்ஷன் f ஒரு ஒரே மாதிரியாக அதிகரிக்கும் பங்க்ஷனாக இருக்க வேண்டும் அதாவது கொடுக்கப்பட்ட p ஐ ஒமேகா j கொடுக்கப்பட்ட x ஐ விட அதிகமாக இருந்தால் ஒமேகா i கொடுக்கப்பட்ட x இன் f ஐ ஒமேகா j கொடுக்கப்பட்ட x இன் f ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை இது குறிக்க வேண்டும் இதை மீண்டும் எழுதுகிறேன் எனவே இது ஒமேகா i இன் p ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் என்பதைக் குறிக்கிறது f என்பது ஒரு ஒரே மாதிரியாக அதிகரிக்கும் பங்க்ஷனாக இருக்க வேண்டும் பின்னர் இந்த வடிவம் g i x என f ஆஃப் p ஆஃப் ஒமேகா i கொடுக்கப்பட்ட x இது ஒரு டிஸ்கரிமினேட்டிங் பங்க்ஷனாகவும் பயன்படுத்தப்படலாம் ஏனெனில் g i x என்பது p இன் அதிகபட்சமாக இருக்கும்போது ஒமேகா i x இன் f அதிகபட்சமாக இருக்கும் எனவே இதைக் கொடுத்தால் பயன்படுத்தக்கூடிய ஒரு வசதியான பங்க்ஷன் லோகாரித்மிக் பங்க்ஷன் என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே அல்லது நான் நேச்சுரல் லோகாரிதம் ln ஐப் பயன்படுத்தலாம் இதன் நன்மை என்ன நன்மை என்னவென்றால் கொடுக்கப்பட்ட ஒமேகா i இன் P ஒமேகா i ஐக் கொடுக்கும் P ஐ விட ஒன்றும் இல்லை ஆனால் ஒமேகா i ஐக் கொடுக்கும் P இது க்ளாஸ் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி செயல்பாடாகும் இது ஒமேகா i இன் P இல் சோதனை ரீதியாக மதிப்பிடப்படலாம் இது க்ளாஸ் ஒமேகா i இன் உண்மையான ப்ராபபிலிட்டி ஆகும் இது முன்கூட்டியே கணக்கிடப்படுகிறது இப்போது இந்த f நான் லோகாரித்மிக் பங்க்ஷனாக L n பயன்படுத்திய பங்க்ஷனாக இருந்தால் எனக்கு கிடைக்கும் நன்மை ஒமேகா i இன் L n P கொடுக்கப்பட்ட x ஆனது ஒமேகா i இன் P இன் L n P ஆக மாறும் எனவே இந்த பெருக்கல் நேரான வழி ஒரு கூட்டல் செயல்பாட்டாக மாற்றப்படுகிறது இது பல கணக்கீட்டு நோக்கங்களில் மிகவும் சாதகமானது

எனவே நான் இந்த குறிப்பிட்ட வடிவத்தைப் பயன்படுத்துவேன் g i x என்பது ஒமேகா i ஐக் கொடுத்தால் P இன் log ஐ விட ஒமேகா i இன் ஏப்ரியாரி ப்ராபபிலிட்டி P இன் log ஐ விட வேறு எதுவும் இல்லை எனவே இந்த விரிவுரையின் மீதமுள்ள பகுதியில் நாம் பயன்படுத்தும் டிஸ்க்ரிமினன்ட் செயல்பாட்டு வடிவம் இதுதான் எனவே இதைக் கொடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வடிவம் அல்லது ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிபியூஷன் பங்க்ஷன் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி பங்க்ஷனை நான் கருதினால் பொதுவாக நாம் ஒரு சாதாரண ப்ராபபிலிட்டி டென்சிட்டி பங்க்ஷனாகப் பயன்படுத்துகிறோம் பின்னர் நாம் பெறும் பாகுபாடு சார்பின் எக்ஸ்பிரஷனின் வடிவம் அல்லது க்ளாஸ்களுக்கு இடையிலான முடிவெடுக்கும் எல்லையின் வடிவம் என்ன என்பதைப் பார்க்க முயற்சிப்போம்

மல்டிவேரியட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கீழ் இந்த டிஸ்க்ரீட் பங்க்ஷன் பற்றி பேசலாம்

எனவே நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் சாதாரண டிஸ்ட்ரிபியூஷன்ம் என்றால் P x என்பது 1 க்கு மேல் 2 pi சிக்மா e இன் ஸ்கொயர் ரூட்டின் மீது 1 ஐக் கொடுக்கிறது இது ஒரு வேறியபிள் X அல்லது ஸ்கேலார் வேறியபிள் X இன் வழக்கில் சாதாரண டென்சிட்டி அங்கு இந்த சிக்மா எதுவும் இல்லை ஆனால் ஸ்டாண்டார்ட் டீவியேஷன் மற்றும் சிக்மா ஸ்கொயர் வேரியன்ஸ் மற்றும் மியூ என்பது சராசரி இதன் வழக்கமான வடிவம் என்னவென்றால் நான் X மற்றும் PX ஐத் திட்டமிட்டால் வழக்கமான வடிவம் இது போன்றது அல்லது இது X இன் சராசரி மியூ மற்றும் இந்த ஸ்ப்ரெட் ஆப் என்வலப் சிக்மா அல்லது சிக்மா ஸ்கொயரின் மதிப்பைப் பொறுத்தது எனவே சிக்மா குறைவாக இருந்தால் சிக்மா ஸ்கொயர் குறைவாக இருந்தால் எனக்கு இது போன்ற ஒரு டிஸ்ட்ரிபியூஷனும் இருக்கும் சிக்மா ஸ்கொயர் அதிகமாக இருந்தால் இதன் டிஸ்ட்ரிபியூஷனும் தட்டையாக இருக்கும் எனவே x ஒரு ஒற்றை வேறியபிள் அல்லது அது ஒரு ஸ்கேலார் வேறியபிள் ஆகும்போது நான் பெறும் வடிவம் இது ஆனால் எங்கள் விஷயத்தில் நாம் ஒரு ஆப்ஜெக்ட்டை விவரிக்கும் பீச்சர் வெக்டர் பற்றி பேசுவதால் பீச்சர் வெக்டர் பல பீச்சர்களைக் கொண்டுள்ளது அங்கு ஒவ்வொரு பீச்சரும் ஆப்ஜெக்ட்டின் சில பண்புகளை கைப்பற்றுகிறது எனவே அந்த பீச்சர்கள் ஆப்ஜெக்ட்டின் வடிவத்திலிருந்து கணக்கிடப்படலாம் அவை ஆப்ஜெக்ட்டின் நிறத்திலிருந்து கணக்கிடப்படலாம் அவை ஆப்ஜெக்ட்டின் இன்டென்சிட்டியிலிருந்து கணக்கிடப்படலாம் அவை ஆப்ஜெக்ட்டின் டெக்ஸ்ச்சர்களிலிருந்து கணக்கிடப்படலாம் மற்றும் இதுபோன்ற பல்வேறு பண்புகள் ஒரு வெக்டர் அல்லது பீச்சர் வெக்டர் வடிவத்தில் ஒன்றாக வைக்கப்படுகின்றன எனவே நம் விஷயத்தில் முக்கியமான டிஸ்ட்ரிபியூஷன் வகை ஒற்றை வேரியேட் டிஸ்ட்ரிபியூஷன் அல்ல ஆனால் இது ஒரு பன்முக டிஸ்ட்ரிபியூஷன் எனவே எங்கள் விஷயத்தில் என்னிடம் ஒரு பீச்சர் வெக்டர் x உள்ளது மேலும் பீச்சர் வெக்டரின் பரிமாணம் d என்று கருதுகிறேன் எனவே இது ஒரு d பரிமாண பீச்சர் வெக்டர் அங்கு d என்பது கூறுகளின் எண்ணிக்கை அல்லது இந்த பீச்சர் வெக்டர் x இல் தொகுக்கப்பட்ட பீச்சர்களின் எண்ணிக்கை எனவே இதைக் கொடுத்தால் மல்டிவேரியேட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி இப்போது P ஆஃப் x ஆல் வழங்கப்படுகிறது இது 1 ஓவர் 2 பை க்கு பவர் d ஆல் 2 ஆகும் வேரியன்ஸிற்கு பதிலாக இப்போது எனக்கு பல வேறியபிள்கள் உள்ளன எனவே என்னிடம் இருப்பது ஒரு கோவரியன்ஸ் மேட்ரிக்ஸ் சிக்மா கோவரியன்ஸ் மேட்ரிக்ஸ் ஆகும் நீங்கள் அதன் டிடெர்மினன்ட் மற்றும் ஸ்கொயர் ரூட் இன்டிடெர்மினன்ட் ஐ எக்ஸ்போனென்ஷியல் மைனஸ் ஹாப் x மைனஸ் மியூ ஆக சிக்மா இன்வர்ஸ் ஐ x மைனஸ் மியூ ஆக மாற்றவும்

மல்டிவேரியேட்ஸ் அல்லது வெக்டர்களின் விஷயத்தில் இயல்பான டிஸ்ட்ரிபியூஷன்த்தின் இயல்பான டிஸ்ட்ரிபியூஷன் வடிவம் இதுதான் இப்போது நாம் ஆர்வமாக உள்ளோம் அல்லது நம்மிடம் உள்ள எக்ஸ்பிரஷன் X கொடுக்கப்பட்ட ஒமேகா I ஐக் கொண்டுள்ளது அதாவது க்ளாஸ் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி க்ளாஸ் ஒமேகா I இலிருந்து பீச்சர் வெக்டர்கள் X ஐ எடுத்துக்கொள்வதன் மூலம் இந்த க்ளாஸ் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டியைப் பெறுகிறோம் என்று நாங்கள் முன்பு சொன்னோம் எனவே நான் க்ளாஸ் ஒமேகா I இலிருந்து பீச்சர் வெக்டர்களை X எடுக்கும்போது அந்த பீச்சர் வெக்டர்களுக்கு நான் பெறும் சராசரி கிளாஸைச் சார்ந்தது அதை மியூ i ஆல் குறிப்பிடுவேன் அதேபோல் கோவரியன்ஸ் சிக்மா நான் கணக்கிடும் கோவரியன்ஸ் மேட்ரிக்ஸ் சிக்மாவும் அந்த குறிப்பிட்ட க்ளாஸ் ஒமேகா i க்கு இருக்கும் எனவே இதை கோவரியன்ஸ் மேட்ரிக்ஸ் சிக்மா i ஆகவும் குறிப்பிடுவேன் எனவே நான் என்ன செய்வேன் என்றால் இந்த க்ளாஸ் நிப இப்போது இந்த சிக்மா உண்மையில் சிக்மா i ஆக மாறும் ஏனெனில் இது க்ளாஸ் ஒமேகா i க்கு ஸ்கொயர் ரூட் ஆகிறது இது அதிவேக மைனஸ் அரை x மைனஸ் ஆக மாறும் இப்போது இந்த மியூ i ஆக மாறும் இது ith கிளாசிற்கு சிக்மாவை மாற்ற சிக்மா i ஆக மாறும் எனவே இது சிக்மா i இன்வெர்ஸ் ஆக x மைனஸ் மியூ i ஆக இருக்கும்

எனவே இது எனது மல்டிவேரியேட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி பங்க்ஷன் ஆகும் அங்கு சிக்மா i என்பது அனைத்து பீச்சர் வெக்டர்களிலும் கணக்கிடப்பட்ட கோவரியன்ஸ் மேட்ரிக்ஸ் ஆகும் அவை பயிற்சி வெக்டர்கள் என்று அழைக்கிறோம் ஏனெனில் அவற்றைப் பயன்படுத்தி அந்த வெக்டர்களைப் பயன்படுத்தி நான் சிக்மா i மற்றும் மியூ i ஐ கணக்கிடுகிறேன் எனவே இது ஒமேகா i கிளாசிலிருந்து எடுக்கப்பட்ட பீச்சர் வெக்டர்களைப் பயன்படுத்தி கணக்கிடப்பட்ட கோவரியன்ஸ் மேட்ரிக்ஸ் ஆகும் இப்போது இதைக் கொடுத்தால் நாம் g i x ஐ வரையறுக்கும் விதம் P ஒமேகா i இன் லாக் x க்கு சமம் மற்றும் ஒமேகா i இன் ப்ரியோரி ப்ராபபிலிட்டி P இன் லாக்

இப்போது நீங்கள் ஒமேகா i கொடுக்கப்பட்ட x இன் P என்பது 1 2 பை க்கு பவர் d ஆல் 2 தவிர வேறில்லை என்பதைக் காண்கிறீர்கள் பின்னர் இந்த எக்ஸ்போனென்ஷியல் மைனஸ் அரை x மைனஸ் மியூ i இன் ஸ்கொயர் ரூட் எனவே இது ஒமேகா i கொடுக்கப்பட்ட x இன் P ஆகும் எனவே நான் இந்த லோகாரிதம் பயன்படுத்தினால் பின்னர் எனது g i x அது மைனஸ் d ஆல் 2 பை 2 பை மைனஸ் சிக்மாவின் அரை லாக் i மைனஸ் X மைனஸ் மியூ i இன் அரை சிக்மா i இன்வெர்ஸ் X மைனஸ் மியூ i ஆக மாறும் சரி பிளஸ் நிச்சயமாக ஒமேகா i இன் P இன் இந்த பதிவு என்னிடம் உள்ளது இங்கிருந்து நீங்கள் d ஆல் 2 log ஆஃப் 2 pi இந்த குறிப்பிட்ட டேர்ம் கிளாஸிலிருந்து இண்டிபெண்டெண்ட்டாக இருப்பதைக் காண்கிறீர்கள் ஏனெனில் இங்கே சப்ஸ்கிரிப்ட் i போன்ற எந்த வார்த்தையும் இல்லை எனவே இந்த மைனஸ் d ஆல் 2 log ஆஃப் 2 pi இது ஒரு ith கிளாஸ் மற்றும் ஒரு jth கிளாஸ் இடையே வேறுபடுத்திப் பார்க்காது எனவே இந்த குறிப்பிட்ட டேர்ம் மைனஸ் d ஆல் 2 log ஆஃப் 2 pi ஐ நான் வசதியாக புறக்கணிக்க முடியும்

எனவே அது g i x ஐ p சிக்மா i இன் மைனஸ் அரை லாக் i மைனஸ் அரை X மைனஸ் மியூ i டிரான்ஸ்போஸ் சிக்மா i இன்வெர்ஸ் X மைனஸ் மியூ i பிளஸ் log ஆஃப் ஏப்ரியாரி ப்ராபபிலிட்டி P ஆஃப் ஒமேகா i ஆக எளிதாக்குகிறது இப்போது இங்கே நான் வெவ்வேறு வழக்குகளைக் கொண்டிருக்கலாம்

எடுத்துக்காட்டாக இந்த கோவரியன்ஸ் மேட்ரிக்ஸ் சிக்மா i ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் பீச்சர் வெக்டரின் அனைத்து கூறுகளும் x அவை ஸ்டாட்டிஸ்டிக்கலி இண்டிபெண்டெண்ட்டாக இருந்தால் நாம் பெறும் கோவரியன்ஸ் மேட்ரிக்ஸ் ஒரு டையக்கினல் மேட்ரிக்ஸாக இருக்கும் மேலும் ஒவ்வொரு கூறுக்கும் ஒரே வேரியன்ஸ் இருந்தால் இந்த கோவரியன்ஸ் மேட்ரிக்ஸ் சிக்மா i வடிவத்தில் இருக்கும் எனவே நான் இங்கே என்ன கருதுகிறேன் என்றால் அனைத்து க்ளாஸ்களுக்கும் நீங்கள் பெறும் பீச்சர் வெக்டர்களின் கூறுகள் ஸ்டாட்டிஸ்டிக்கலி இண்டிபெண்டெண்ட்டாக உள்ளன அதாவது ith காம்போனென்ட் மற்றும் jth காம்போனென்ட் ஆகியவற்றை உள்ளடக்கிய வேரியன்ஸைக் கணக்கிட முயற்சித்தால் அவை ஸ்டாட்டிஸ்டிக்கலி இண்டிபெண்டெண்ட்டாக இருப்பதால் அந்த வேரியன்ஸ் 0 க்கு சமமாக இருக்கும் இது கோவரியன்ஸ் மேட்ரிக்ஸை ஒரு டையக்கினல் மேட்ரிக்ஸாக மாற்ற வழிவகுக்கிறது அங்கு டையக்கினல் கூறுகள் பூஜ்ஜியமற்றதாக இருக்கும் மற்றும் அனைத்து டையக்கினல் கூறுகளும் பூஜ்ஜியமாக இருக்கும் மீண்டும் அந்த கூறுகள் அனைத்திற்கும் வேரியன்ஸ் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று நான் கருதினால் அந்த விஷயத்தில் பூஜ்ஜியமற்ற அனைத்து டையக்கினல் கூறுகளும் சமமாக இருக்கும் எனவே அது இறுதியில் கோவரியன்ஸ் மேட்ரிக்ஸுக்கு வழிவகுக்கிறது இது இந்த சிக்மா ஸ்கொயர் i வடிவத்தில் இருக்கும் இது எல்லா க்ளாஸ்களுக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அதாவது ஒவ்வொரு சிக்மா i க்கும் இந்த கோவரியன்ஸ் மேட்ரிக்ஸ் உள்ளது ஒவ்வொரு ஒமேகா i க்கும் கோவரியன்ஸ் மேட்ரிக்ஸ் சிக்மா i என்பது சிக்மா ஸ்கொயர் i வடிவத்தில் உள்ளது எனவே இந்த சிக்மா ஸ்கொயர் மீண்டும் கிளாஸ்கள் அனைத்திற்கும் அனைத்து பீச்சர்களுடன் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே இது நான் செய்யக்கூடிய எளிமைப்படுத்தப்பட்ட அனுமானங்களில் ஒன்றாகும் பயன்படுத்தக்கூடிய மற்ற அனுமானம் சிக்மா i என்பது சிக்மா வடிவத்தில் உள்ளது எனவே இந்த விஷயத்தில் பீச்சர் வெக்டரின் வெவ்வேறு கூறுகள் ஸ்டாட்டிஸ்டிக்கலி இண்டிபெண்டெண்ட்டாக இருக்கும் என்பது அவசியமில்லை ஒவ்வொரு கூறுக்கும் ஒரே வேரியன்ஸ் இருக்கும் என்பது கூட அவசியமில்லை ஆனால் நான் கருதுவது என்னவென்றால் கோவரியன்ஸ் மேட்ரிக்ஸ் எதுவாக இருந்தாலும் அதே கோவரியன்ஸ் மேட்ரிக்ஸ் அனைத்து க்ளாஸ்களுக்கும் செல்லுபடியாகும் எனவே இது ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட கண்டிஷனல் 2 மூன்றாவது ஒவ்வொரு கிளாசிற்கும் அதன் சொந்த கோவரியன்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்கும் அதாவது ஒரு கிளாசின் கோவரியன்ஸ் மேட்ரிக்ஸ் மற்ற க்ளாஸ்களின் கோவரியன்ஸ் மேட்ரிக்ஸுடன் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டியதில்லை எனவே இது மிகவும் பொதுவான வழக்கு இது வழக்கு 3 ஆகும் எனவே ஆரம்பத்தில் ஒவ்வொரு கிளாசின் கோவரியன்ஸ் மேட்ரிக்ஸின் முதல் வழக்கு சிக்மா ஸ்கொயர் i வடிவத்தில் இருக்கும் என்று நான் கருதும் போது இந்த டிஸ்க்ரிமினன்ட் பங்க்ஷன் எப்படி இருக்கும் என்பதைப் பார்க்க முயற்சிப்பேன் எனவே என்னிடம் இருப்பது g i x என்பது சிக்மா i இன் மைனஸ் அரை லாக் மைனஸ் அரை X மைனஸ் மியூ i டிரான்ஸ்போஸ் சிக்மா i இன்வெர்ஸ் X மைனஸ் மியூ i பிளஸ் P இன் ஒமேகா i லாக்கிற்கு சமம் எனவே இங்கே இந்த சிக்மா i கோவரியன்ஸ் மேட்ரிக்ஸ் அனைத்து க்ளாஸ்களுக்கும் ஒரே மாதிரியானது என்று நான் கருதுகிறேன் எனவே இந்த மைனஸ் அரை லாக் டிடெர்மினன்ட் சிக்மா i மீண்டும் இது வெவ்வேறு க்ளாஸ்களுக்கு இடையில் டிஸ்க்ரீமினேஷனைக் காட்ட எந்தப் பங்கும் இல்லை எனவே டிஸ்க்ரிமினன்ட் பங்க்ஷனின் எக்ஸ்பிரஷனிலிருந்து i இன் செயல்பாட்டிலிருந்து இந்த வார்த்தையை நான் புறக்கணிக்க முடியும் எனவே எனது g i x இப்போது மைனஸ் அரை x மைனஸ் மியூ i டிரான்ஸ்போஸ் மற்றும் சிக்மா i ஆக மாறுகிறது ஏனெனில் இது சிக்மா ஸ்கொயர் i எனவே இந்த சிக்மா i என்பது சிக்மா ஸ்கொயர் i வடிவத்தில் உள்ளது எனவே இந்த சிக்மா i இன்வெர்ஸ் வெறுமனே சிக்மா ஸ்கொயர் மீது 1 ஆகும் எனவே நான் என்ன செய்வேன் என்றால் அதை 1 மீது 2 சிக்மா ஸ்கொயர் x மைனஸ் மியூ i என மாற்றுகிறேன் x மைனஸ் மியூ i பிளஸ் P இன் ஒமேகா i க்கு பதிலாக மாறுகிறது இது வெறுமனே மைனஸ் 1 மீது 2 சிக்மா ஸ்கொயர் ஆக மாறும் இதை நான் விரிவாக்கினால் அது x டிரான்ஸ்போஸ் x மைனஸ் இரண்டு முறை மியூ i டிரான்ஸ்போஸ் x பிளஸ் மியூ i டிரான்ஸ்போஸ் மியூ i பிளஸ் p இன் ஒமேகா இந்த எக்ஸ்பிரஷனில் மீண்டும் இந்த X டிரான்ஸ்போஸ் X என்பது கிளாஸ் இண்டெபென்டென்ட் ஆகும் எனவே மீண்டும் இந்த டேர்ம் டிஸ்க்ரீமினேஷனுக்கு பங்களிக்காது

எனவே இதை நான் மைனஸ் 1 பை 2 சிக்மா ஸ்கொயர் என மேலும் எளிமைப்படுத்துகிறேன் அடைப்புக்குறிக்குள் நான் வைத்திருப்பது மைனஸ் 2 மியூ i டிரான்ஸ்போஸ் X பிளஸ் மியூ i டிரான்ஸ்போஸ் மியூ i பிளஸ் லாக் ஆப் P ஒமேகா i இதை எளிமைப்படுத்தினால் அது மியூ i டிரான்ஸ்போஸ் 1 அபான் சிக்மா ஸ்கொயர் மியூ i டிரான்ஸ்போஸ் x மைனஸ் 1 அபான் 2 சிக்மா ஸ்கொயர் மியூ i டிரான்ஸ்போஸ் மியூ i பிளஸ் லாக் ஆப் P ஆஃப் ஒமேகா i ஆக மாறும் இதை நான் வடிவத்தில் எழுத முடியும்

w i டிரான்ஸ்போஸ் x பிளஸ் w i நாட் அங்கு இந்த w i என்பது 1 அப்பான் சிக்மா ஸ்கொயர் மியூ i தவிர வேறில்லை மற்றும் w i நாட் என்பது 1 அப்பான் 2 சிக்மா ஸ்கொயர் மைனஸ் 1 அப்பான் 2 சிக்மா ஸ்கொயர் மியூ i டிரான்ஸ்போஸ் மியூ i பிளஸ் லாக் ஆஃப் P ஆஃப் ஒமேகா i எனவே நீங்கள் பெறும் எக்ஸ்பிரஷன் ஒரு லீனியர் எக்ஸ்பிரஷன் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் அதாவது எளிமைப்படுத்தப்பட்ட வழக்கின் கீழ் பீச்சர் வெக்டர்களின் கூறுகள் ஸ்டாட்டிஸ்டிக்கலி இண்டிபெண்டெண்ட்டாக இருக்கும்போது அனைத்து கூறுகளும் ஒரே மாறுபாட்டு சிக்மா ஸ்கொயரைக் கொண்டுள்ளன இது எல்லா க்ளாஸ்களுக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் அல்லது இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இது எல்லா க்ளாஸ்களுக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று நான் கருதவில்லை ஆனால் நான் ஒரு குறிப்பிட்ட க்ளாஸ் ஒமேகா i ஐ மட்டுமே கருத்தில் கொள்கிறேன் g i x வெறுமனே w டிரான்ஸ்போஸ் x பிளஸ் w i டிரான்ஸ்போஸ் x பிளஸ் w i நாட் வடிவத்தில் உள்ளது இது வெறுமனே ஒரு லீனியர் எக்ஸ்பிரஷன் எனவே இங்கிருந்து ஒமேகா i மற்றும் ஒமேகா j ஆகிய இரண்டு வெவ்வேறு க்ளாஸ்களுக்கு இடையிலான எல்லை என்ன என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறேன் எனவே அதைச் செய்ய நான் மீண்டும் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறேன் எனவே அந்த எல்லையை நான் g x என வரையறுக்க முடியும் மற்றும் ஒரு எல்லையில் நான் g i x ஐ g j x க்கு சமமாக வைத்திருக்க வேண்டும் இது ith கிளாசிற்கான டிஸ்க்ரிமினன்ட் செயல்பாட்டு மதிப்பு மற்றும் jth கிளாசிற்கு அவை எல்லையில் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் எனவே எல்லையின் சமன்பாட்டை g x என்பது g i x மைனஸ் g j x க்கு சமம் என எழுதலாம் இது 0 க்கு சமம் எனவே இது ஒமேகா i மற்றும் ஒமேகா j ஆகிய இரண்டு க்ளாஸ்களுக்கு இடையிலான எல்லையின் சமன்பாடு ஆகும்

இந்த எளிமைப்படுத்தப்பட்ட அனுமானத்தின் கீழ் g i x க்கு g i x என்பது மைனஸ் 1 அப்பான் 2 சிக்மா ஸ்கொயர் இன்டூ x மைனஸ் மியூ i டிரான்ஸ்போஸ் x மைனஸ் மியூ i பிளஸ் லாக் ஆஃப் p ஆஃப் ஒமேகா i என்பதைக் கண்டோம்

இதேபோல் g j x க்கு இது மைனஸ் 1 அப்பான் 2 சிக்மா ஸ்கொயர் இன்டூ x மைனஸ் ஆக இருக்கும் இது மியூ j டிரான்ஸ்போஸ் X மைனஸ் மியூ j பிளஸ் லாக் ஆஃப் P ஆஃப் ஒமேகா j ஆக இருக்கும் இந்த இரண்டையும் நான் சமன் செய்தால் நான் g ஐ X க்கு சமமாக இருந்தால் g ஐ X மைனஸ் g j X 0 க்கு சமமாக இருக்கும் பின்னர் இந்த எக்ஸ்பிரஷனை g i x என வைப்பதன் மூலம் இந்த g ஐ x 0 க்கு சமமாக இருப்பதைக் காண்பீர்கள் இது ஒரு வடிவத்தை எடுக்கும் w டிரான்ஸ்போஸ் x மைனஸ் x நாட் 0 க்கு சமம் அங்கு இந்த w என்பது மியூ 1 மைனஸ் மியூ 2 தவிர வேறில்லை என்பதைக் காண்பீர்கள் மற்றும் x நாட் என்பது ஹாப் ஆஃப் மியூ 1 பிளஸ் மியூ 2 மைனஸ் சிக்மா ஸ்கொயர் அப்பான் மாட் ஆஃப் மியூ 1 மைனஸ் மியூ 2 ஸ்கொயர் இன்டோ லாக் ஆஃப் P ஒமேகா 1 அப்பான் P ஒமேகா 2 இன்டோ மியூ 1 மைனஸ் மியூ 2 எனவே இரண்டு வெவ்வேறு க்ளாஸ்களுக்கு இடையிலான எல்லைக்கு நான் பெறும் எக்ஸ்பிரஷன் இதுதான் எனவே இந்த எல்லையின் எக்ஸ்பிரஷனை இந்த எளிமைப்படுத்தப்பட்ட வழக்கின் கீழ் எங்கள் அடுத்த சொற்பொழிவில் பெறுவேன்